அமினோ அமிலங்களின் அதிர்வெண்களைப் பெற 3 வெவ்வேறு வழிகள் உள்ளன 3 வேறுபட்ட அதிர்வெண்களைப் பெறுவதற்கான வழிகள் என்ன மாணவர் மதிப்பற்றது மதிப்பற்ற அதிர்வெண் மாணவர் மதிப்புள்ளது மதிப்புள்ள அதிர்வெண் மற்றும் மாணவர் இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்ட் எண்ணிக்கைகள் எனவே இப்போது நமக்கு அதிர்வெண்கள் உள்ளன இந்த அதிர்வெண்களை மதிப்பெண்ணாக மாற்ற வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக நம்மிடம் வரிசை இருந்தால் இந்த நிலை எனவே நிலை எண் 60 இல் G இன் அதிர்வெண் என்ன 10 ஆல் 10 சரி எனவே இது 1 க்கு சமம் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம் நிலை எண் 9 மற்றும் நீங்கள் பார்த்தால் இந்த அமினோ அமிலங்களின் ரெசிடியூஸ்களின் அதிர்வெண் என்ன T எத்தனை முறை நிகழ்கிறது மாணவர் பார்க்க நேரம் 0059 T 7 முறை நிகழ்கிறது மாணவர் அலனைன் அலலைன் ஒரு முறை மாணவர் கிளைசின் ஒரு முறை கிளைசின் ஒரு முறை மாணவர் செரின் செரின் ஒரு முறை சரி எனவே இப்போது இதை அதிர்வெண்களாக மாற்றுகிறோம் அதிர்வெண் 9 வது இடத்தில் உள்ள த்ரோயோனைன் இது 710 0 7 க்கு சமம் எனவே நிலையில் அலனைனின் அதிர்வெண் எண் 9க்கு சமம் 0 1 சரி மற்றும் கிளைசின் அதிர்வெண் பகுதி எண் 1 9 இது 0 1 க்கு சமம் மற்றும் பகுதி எண் 9 இல் உள்ள செரினின் அதிர்வெண் 0 1 க்கு சமம் இது எண்களைப் பெறுவதற்கான சரியான முறை எனவே இப்போது இந்த அதிர்வெண்களை மதிப்பெண்களாக மாற்றுகிறோம் முதலில் நாம் என்ட்ரோபி அடிப்படையிலான மதிப்பெண் செய்கிறோம் எனவே இந்த அதிர்வெண்ணை எந்தவொரு குறிப்பிட்ட அமினோ அமிலங்களின் I நிலையிலும் நீங்கள் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட நிலை ஒற்றை அமினோ அமிலத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டால் அல்லது வெவ்வேறு அமினோ அமிலத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டால் இந்த fa 1 பெறுவீர்கள் ரெசிடியூஸ்கள் fa ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்களின் உரிமையும் குறிப்பிட்ட நிலையில் எத்தனை முறை நிகழ்கின்றன என்பதைப் பொறுத்து அவை தோராயமாக விநியோகிக்கப்பட்டால் 0 05 என்ற அதிர்வெண் இருக்கும் எனவே 0 05 கிடைக்கும் பிற அதிர்வெண் பின்னர் இந்த அதிர்வெண் உரிமையின் மடக்கை மூலம் நாம் பெருக்கி என்ட்ரோபி அடிப்படையிலான முறையின் அடிப்படையில் பாதுகாப்பு மதிப்பெண் பெற இங்கே அமினோ அமில கலவை அல்லது அமினோ அமிலங்களுக்கிடையிலான ஒற்றுமையுடன் இது சார்புடையது அல்ல ஏனென்றால் இதற்கு நாங்கள் எந்த சார்பையும் கொடுக்கவில்லை அமினோ அமிலங்களின் ஒற்றுமை 3 வெவ்வேறு அமினோ அமிலங்களுக்கு 7 2 2 ஆக இருந்தால் அது 7 த்ரோயோனைன் அல்லது 7 அலனைன் அல்லது 7 டிரிப்டோபான் என்றால் பரவாயில்லை நீங்கள் எந்த அமினோ அமிலங்களுக்கும் மதிப்பை கொடுக்கவில்லை என்றால் வேரியன்ஸ் அடிப்படையிலான முறை என்று அழைக்கப்படும் மற்றொரு முறை உள்ளது எனவே இங்கே இது அமினோ அமிலங்களின் அதிர்வெண்ணை வெவ்வேறு நிலைகள் ஒரே அமினோ அமிலமாகக் கருதுகிறது உதாரணமாக பார்த்தால் அதே அமினோ அமிலங்கள் வெவ்வேறு நிலைகளில் அமைந்துள்ளன எடுத்துக்காட்டு நீங்கள் இங்கே கிளைசினைக் கண்டால் இங்கே உங்கள் கிளைசின் மற்றும் கிளைசின் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் அது மிகவும் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மாறி ரெசிடியூஸ்களைக் கொண்டு மற்ற ரெசிடியூஸ்களை அவை எவ்வளவு தூரம் மாறுபடுகின்றன என்பதைப் பாருங்கள் எனவே கிளைசின் எத்தனை நிலைகள் உள்ளன அவை எத்தனை நிலைகளை ஒத்த ரெசிடியூஸ்களைக் கொண்டுள்ளன என்பதையும் நீங்கள் ஒரு மதிப்பெண்ணை சரியாகக் கணக்கிடும்போது அவை எடுத்துக்கொள்ளும் இந்த ரெசிடியூஸ்களின் விகிதம் என்ன என்பதையும் அவை ஒப்பிடுகின்றன இப்போது சமன்பாடு fa இது அமினோ அமிலத்தின் அதிர்வெண் ஒரு சீரமைப்பில் உள்ளது மேலும் அவை ஒட்டுமொத்த அதிர்வெண்ணை எடுத்துக்கொள்கின்றன இந்த அமினோ அமிலத்தின் ஒட்டுமொத்த அதிர்வெண் சீரமைப்பில் உள்ளது எனவே இதை எந்த குறிப்பிட்ட நிலைகளுடனும் ஒப்பிட்டு பின்னர் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தவும் fa fa ஸ்கொயர் எடுத்து இறுதியாக ஒட்டுமொத்தமாக ஸ்கொயர் ரூட் எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இந்த கன்சர்வ் மதிப்பெண்ணை அதிர்வெண்ணில் இங்கே பெறுவோம் நாங்கள் மதிப்புள்ள வற்றை பயன்படுத்துகிறோம் அல்லது மதிப்பில்லாதவற்றைப் பயன்படுத்துகின்றனமதிப்பில்லாதவற்றைப் பயன்படுத்தினால் இந்த சமன்பாட்டைப் பெறுவார்கள் எனவே na ஐ i இன் சிக்மா n ஆல் வகுக்கிறேன் அங்கு i 1 முதல் l வரை அல்லது இது மதிப்பில்லாதவற்றுக்கான சீரமைக்கப்பட்ட நிலைகளின் எண்ணிக்கை நீங்கள் மதிப்புடையவைகளுக்கு செல்ல விரும்பினால் நாங்கள் மதிப்புடைய டெல்டாவை a k i வெயிட்டேஜைப் பொறுத்து இதை 1 க்கு சமமாகவோ அல்லது இது 0 க்கு சமமாகவோ கொடுக்கலாம் எனவே வெயிட்டேஜ் வைத்திருப்பதன் நன்மை என்ன எனவே வெவ்வேறு குடும்பங்களிலிருந்து வேறுபட்ட ஒட்டுமொத்த அமினோ அமில அதிர்வெண்கள் இந்த தகவலை சேர்க்க விரும்பினால் அல்லது செயல்படுத்த விரும்பினால் வெவ்வேறு புரதக் குடும்பங்களுக்கு நாங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டும் பின்னர் மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது எது மிகவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் இது ஜோடி முறையின் தொகை என்று அழைக்கப்படும் உங்களிடம் இந்த வரிசைகள் இருந்தால் நீங்கள் fa மற்றும் fb என சீரமைக்கப்பட்டிருந்தால் இந்த மதிப்பெண் மேட்ரிக்ஸை நாங்கள் வழங்குகிறோம் மற்றும் சீரமைக்கப்பட்ட ரெசிடியூஸ்களைப் பொறுத்து எனவே எந்த மதிப்பெண் மேட்ரிக்ஸ் PAM மேட்ரிக்ஸ் அல்லது BLOSUM மேட்ரிக்ஸ் பற்றி விவாதித்தோம் எனவே இந்த எண்களை a b ஐப் பயன்படுத்துகிறோம் அங்கு a 1 முதல் 20 மற்றும் b 1 முதல் 20 வரை மாறுபடும் எனவே நாங்கள் எந்த மதிப்பெண் மேட்ரிக்ஸையும் பயன்படுத்தி சீரமைப்பின் அடிப்படையில் வெயிட்டேஜைக் கொடுக்கிறோம் அமினோ அமில வகையை பொறுத்து நிலைகள் மற்றும் மதிப்பெண் கணக்கிட முடியும் அவை ஒரே மாதிரியான ரெசிடியூஸ்களில் ஒரே ரெசிடியூஸ்கள் இல்லை என்று கருதினால் அதிக மதிப்பெண் பெறும் எனவே ஒத்த அமினோ அமிலங்களால் நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டால் மதிப்பு அதிகமாக இருக்கும் அது லைசின் மற்றும் அலனைன் போன்ற முற்றிலும் வேறுபட்ட அமினோ அமிலங்களாக இருந்தால் லைசின் மற்றும் அர்ஜினைன் போன்ற ஒத்த அமினோ அமிலங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த மதிப்பெண் பெறுவீர்கள் எனவே இந்த வழியில் நீங்கள் ஜோடி முறையின் தொகையைப் பெறுவீர்கள் சரி இப்போது மதிப்புகளை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம் எனவே ஒரு எடுத்துக்காட்டு மூலம் நான் 2 வெவ்வேறு நிலைகளை கொடுக்கும் நிலை எண் 3 நீங்கள் நிலை எண் 3 ஐ எடுத்துக் கொண்டால் அது லியூசினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது நீங்கள் நிலை எண் 3 ஐ எடுத்துக் கொண்டால் வரிசையை சரியாகக் காண்பிப்பேன் இந்த நிலை ரெசிடியூஸ்களின் அதிர்வெண் நிலை எண் 3 என்ன மாணவர் 10 ஆல் 10 முற்றிலும் இது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மாணவர் லூசின் லியூசின் சரி லியூசின் 10 முறை நிலை எண் 6 ஐ எடுத்துக் கொண்டால் மாணவர் அலனைன் மாணவர் 8 முறை அலனைன் 8 முறை மாணவர் D 1 முறை D 1 முறை மாணவர் E 1 முறை E 1 முறை எனவே இப்போது நீங்கள் அதிர்வெண் பெறுகிறீர்கள் எனவே f 0 8 f 0 1 மற்றும் f 0 1 எனவே நாம் நிலை எண் 3 ஐ லுசினால் மட்டுமே ஆக்கிரமித்து விருப்பம் 10 ஆல் 10 ஆக இருந்தால் இது 1 க்கு சமம் இப்போது இந்த அதிர்வெண்களை மதிப்பெண்ணாக மாற்றுகிறோம் எனவே நாம் என்ட்ரோபி அடிப்படையிலான முறையை எடுத்துக் கொண்டால் எனவே c மதிப்பெண் 1 ln 0 நீங்கள் நிலை எண் 6 ஐ சரியாக எடுத்துக் கொண்டால் சமன்பாடு f ln f சரி நான் i 1 முதல் 20 வரை மாறுபடும் எனவே இங்கே நமக்கு 3 அமினோ அமிலங்கள் மட்டுமே உள்ளன ஏனெனில் 3 ரெசிடியூஸ்கள் 1 என்பது 0 1 மற்றும் 0 1 ஆகும் எனவே மற்றொரு பாதுகாப்பு மதிப்பெண் சரி என்று கணக்கிடுகிறோம் இந்த சமன்பாட்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் 0 8 ln 0 8 0 1 ln 0 1 மற்றும் 0 1 ln 0 1 இது 0 8 க்கு சமம் நாம் எண்களை மாற்றியமைக்கும் மடக்கை மதிப்புகள் மற்றும் இறுதியாக 20 வெவ்வேறு அமினோ அமிலங்கள் தோராயமாக விநியோகிக்கப்பட்டால் 0 638 என்ற பாதுகாப்பு மதிப்பெண்ணைப் பெறுகிறோம் மதிப்பெண் என்னவாக இருக்கும் மாணவர் 0 1 அமினோ அமிலத்திற்கு 0 05 சரி 0 05 இல் மடக்கைக்கு மாணவர் 0 05எத்தனை முறைக்குப் பிறகு கிடைக்கும் மாணவர் 20 முறை 20 மடங்கு 20 ஆல் பெருக்கப்படுகிறது ஆகவே 0 05 இன் மடக்கை என்றால் என்ன கிடைக்கும் எண்கள் மற்றும் 0 05 ஆல் பெருக்கப்பட்டு பிளவு 20 ஆல் பெருக்கப்பட்டால் பெறுவீர்கள் இந்த 2 மதிப்புகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக இது 0 மற்றும் இந்த 0 638 எது கன்சர் வ்டு மாணவர் 0 இது கன்சர்வ்டு சரி ஏனென்றால் உங்களிடம் எல்லா நிலைகளும் ரெசிடியூஸ்ம் ஒரே மாதிரியாக இருந்தால் மிகவும் பாதுகாக்கப்படுகிறது எனவே நீங்கள் 0 ஐப் பெறலாம் ஆனால் எதிர்மறை மதிப்புகளைக் கண்டால் இது மிகவும் மாறுபட்டதாக இருந்தால் அது குறைவாகவே செல்கிறது ஏனெனில் நீங்கள் அதிக எதிர்மறை மதிப்புகளைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் இந்த எண்களை இயல்பாக்க முடியும் ஏனென்றால் இங்கே எண்களை அதிகபட்சம் 0 மற்றும் குறைந்தபட்ச எண்களைப் பெறுகிறோம் எனவே சமன்பாட்டைப் பயன்படுத்தி இயல்பாக்க முடியும் புதிய நிலைகளுக்கு I ஐ இயல்பாக்குவதைப் பார்க்கவும் இது C குறிப்பிட்ட ரெசிடியூஸ்த்தின் சரியான பாதுகாப்பு C C இன் மைனஸ் சராசரி C அதாவது இது C இது கூட்டுத்தொகை C க்கு C n the i 1 முதல் n மதிப்புள்ள வரிசைகளுக்கு சமம் இந்த நிலையில் சிக்மாவில் சீரமைக்கப்பட்ட வரிசைகள் சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியசன் என்ன இது ஸ்டாண்டர்ட் டிவியசன் C க்கு சமமாக பெறுவது C ன் சராசரி எனவே நாம் ஸ்கொயர் மூலம் வகுத்து இறுதியாக 0 5 ஐப் பெறுங்கள் இது ஸ்கொயர் ரூட் அல்ல ஸ்கொயர் இந்த C இது C என்று குழப்பமடைகிறது எனவே C C சராசரி நீங்கள் அதை ஸ்கொயர் n 1 ஆல் வகுக்க வேண்டும் மற்றும் ஸ்கொயர் ரூட்டை சரியாக எடுத்து விலகலைப் பெறுவோம் எனவே C C சராசரி சிக்மாவால் வகுத்து கொடுக்கும் பின்னர் நீங்கள் இயல்பாக்கம் பெறுவீர்கள் இந்த விஷயத்தில் 1 ஐ சரியாக இயல்பாக்குவீர்கள் எனவே நீங்கள் எதிர்மறை மதிப்பு அல்லது நேர்மறை பெறுகிறீர்கள் இந்த மதிப்புகள் சரியானவை எனவே இப்போது நீங்கள் பாதுகாப்பு மதிப்பெண்ணைக் கணக்கிடக்கூடிய முறை இது இந்த முறையின் அடிப்படையில் மதிப்பெண் பெற பல வழிமுறைகள் உள்ளன பொதுவில் கிடைக்கக்கூடிய முறைகளில் ஒன்று AL2CO ஆகும் இது பாதுகாப்பிற்கான சீரமைப்பு ஆகும் இவை CLUSTAL வடிவத்தில் பல வரிசை சீரமைப்பை ஏற்றுக்கொள்கின்றன CLUSTAL வடிவம் என்றால் என்ன மாணவர் அடையாளம் கண்டு பின் வரிசைப்படுத்துதல் பல வரிசைகளுக்கான ப்ரோக்ராமை அடையாளம் காணவும் இந்த ஒற்றை வரிசைகளை நாங்கள் கொடுத்தால் சீரமைத்தல் மற்றும் CLUSTAL ஐப் பயன்படுத்தி சீரமைத்தால் நீங்கள் வெளியீட்டைப் பெறுவீர்கள் இது அடையாளங்காட்டியாகும் இது Uniprot குறியீடு Uniprot id மற்றும் இங்கே நீங்கள் வரிசை தருகிறீர்கள் எனவே நாங்கள் இதைக் கொடுக்கிறோம் மற்றும் நீங்கள் தேர்வுசெய்ய பல்வேறு வழிகள் உள்ளன நாங்கள் வெவ்வேறு அதிர்வெண்களைப் பற்றி விவாதித்தோம் நாங்கள் இண்டிபெண்டன்ட் எண்ணிக்கையைப் பயன்படுத்துகிறோம் அல்லது நாங்கள் மதிப்பில்லாதவற்றை பயன்படுத்துகிறோம் அல்லது மதிப்பினை கொடுக்கிறோம் மற்றும் பாதுகாப்பு மதிப்பெண் நீங்கள் என்ட்ரோபியை அடிப்படையாகக் கொண்ட பல்வேறு வழிகளைக் கொண்டிருக்கிறோம் மற்றும் மாறுபாடு அடிப்படையிலான முறை மற்றும் ஜோடிகளின் முறையின் தொகை மதிப்பில்லாத அதிர்வெண் மற்றும் என்ட்ரோபி அடிப்படையிலான முறையின் அடிப்படையில் ஒரு உதாரணத்தை சரிபார்ப்புக்காக மதிப்பில்லாத அதிர்வெண் மற்றும் என்ட்ரோபிக் அடிப்படையிலான முறையை நாங்கள் விவாதிக்கிறோம் எனவே இந்த வலைத்தளம் நீங்கள் பாதுகாப்பைப் பெற AL2CO முறையைப் பெறலாம் எனவே நாம் கிளிக் செய்தால் சப்மிட் பட்டன்னைப் பெறுவோம் நீங்கள் நிலை கன்சர்வேஷன் அல்லது சரியான டேட்டாவை கேட்கும்பொழுது தனிப்பட்ட கன்சர்வேஷன் மதிப்புகளை பெறுவீர்கள் இதை நீங்கள் பல்வேறு குழுக்களாக அல்லது எண்களாக பிரிக்கலாம் நாங்கள் சரிபார்க்க விரும்புகிறோம் இங்கே உள்ளது நீங்கள் இங்கே கிளிக் செய்தால் உள்ளீட்டு சீரமைப்பு கிடைக்கும் அல்லது நீங்கள் இங்கே நிலை கன்சர்வேஷன் பெறலாம் நீங்கள் ஒரு நிலை கன்சர்வேஷன் உடன் சென்றால் இது வேறுபட்ட அமினோ அமில ரெசிடியூஸ்களில் உள்ளது சில நிலைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது எனவே நாங்கள் விவாதித்த நிலைகளுடன் நினைவில் கொள்ளுங்கள் மாணவர் 3 எனவே 3 என்பது லுசினின் மதிப்பு 0 ஐப் பெறுகிறோம் சரி இங்கே இது நமக்கு கிடைக்கும் மதிப்பு 0 க்கு சமம் எனவே அது எண்ணுடன் பொருந்துகிறது எனவே இது 0 க்கு சமமான 3 ஐ நீங்கள் காணலாம் பின்னர் நிலை எண் 6 ஐ சரிபார்க்கிறோம் அது நிலை எண் 6 நாம் மதிப்புகளை சரிபார்த்தால் 0 638 ஐப் பெற்றால் இந்த ப்ரோக்ராமில் நாம் 0 639 ஐப் பெறுகிறோம் பின்னர் நிலை எண் 9 ஐ சோதித்தோம் எனவே இது 0 940 க்கு சமம் ஏனெனில் நிலை எண் 6 ஐ விட அதிக மாறுபாடு உள்ளது எனவே நிலை எண் 3 மிகவும் பாதுகாக்கப்படுவதை நீங்கள் பார்த்தால் 60 பாதுகாக்கப்படுகிறது நிலை எண் 6 அதாவது 8 பிளஸ் 1 பிளஸ் 1 மற்றும் நிலை எண் 9 7 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 எனவே இது மிகவும் மாறுபடும் எனவே நீங்கள் பதில்களைப் பார்த்தால் பாதுகாப்பு உரிமையின் அடிப்படையில் இந்த ரெசிடியூஸ்களின் விநியோகத்தை நீங்கள் காணலாம் இது 0 மிக உயர்ந்தது மற்றும் 6 மாறக்கூடியது மற்றும் 9 மீண்டும் மிகவும் மாறுபடும் எனவே நீங்கள் எண்களைக் காணலாம் எனவே நான் முன்பு விவாதித்தபடி எண்களை இயல்பாக்கப்பட்ட ஒன்றில் பெறலாம் மதிப்பெண்ணை இயல்பாக்குவதற்கும் இயல்பாக்கப்பட்ட மதிப்புகளைப் பெறுவதற்கும் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் எனவே மதிப்புள்ள மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தினால் மதிப்புள்ள மேட்ரிக்ஸுடன் நாங்கள் பெற்ற டேட்டா இது மதிப்புள்ள முறையில் எண்களை பெறலாம் ஆனால் இந்த 2 ஐ ஒப்பிட்டுப் பார்த்தால் உங்களிடம் இதேபோன்ற வரிசைமுறைகள் இருந்தால் ஏனெனில் இந்த விஷயத்தில் நாம் 10 வரிசைகளைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அவை ஒரே மாதிரியான வரிசைகளிலிருந்து வந்தவை இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணிற்கும் 0s 0s 0 9 க்கும் நல்ல தொடர்பு இருப்பதாக நீங்கள் கண்டால் 0 9 0 6 ஆனால் உங்களிடம் 0 நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட வரிசைகளைப் பயன்படுத்தினால் மதிப்பில்லாத மற்றும் மதிப்புள்ள அதிர்வெண்களுக்கு இடையேயான தொடர்பை நீங்கள் காணலாம் மற்றும் மதிப்புள்ள அதிர்வெண்களுடன் பெறப்பட்ட மதிப்பெண் மற்றும் மதிப்பில்லாத அதிர்வெண்களுக்கு இடையில் வித்தியாசத்தைக் காணலாம் எனவே இப்போது அடுத்த அம்சம் நாம் சில எண்களை சரியாகப் பெறுகிறோம் எனவே இங்கே நாம் பல எண்களை 0 00 0 94 0 63 மற்றும் ஒரு எண் அளவாக மாற்றுவது எப்படி என்பதைப் பெறுகிறோம் ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு வரிசைக்கும் வரிசை பெறுகிறோம் சில எண்களை ஒதுக்க வேண்டும் எனவே 0 மற்றும் 9 க்கு இடையில் இதைச் செய்ய விரும்புகிறேன் இது மிகவும் பாதுகாக்கப்பட்ட 9 சரியான 9 மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் அது 0 எனப்படும் மாறியைக் காணவும் பின்னர் அவை தானாக இயல்பாக்கப்பட்டு ஒவ்வொரு வரிசைக்கும் எண்களை வைக்கவும் இது ஒரு வினவல் வரிசை எனவே நான் இதை வினவலாக எடுத்துக்கொள்கிறேன் இதற்காக அவர்கள் எண்களை இங்கே வைக்கிறார்கள் இதில் மிகவும் கன்சர்வ்டு இடங்கள் மற்றும் இது மிகவும் மாறுபடக் கூடிய இடங்களைக் காணலாம் இங்கே எண்களை உள்ளீடு செய்து வரும் பல்வேறு முன்கணிப்பு வழிமுறைகளுக்கான முறைகளை நாம் பின்வரும் வகுப்புகளில் விவாதிப்போம் பாதுகாப்பு மதிப்பெண்ணை சரியாகக் கணக்கிடக்கூடிய பல முறைகள் உள்ளன ஏனென்றால் பாதுகாப்பு மதிப்பெண் கட்டமைப்பு முக்கிய நிலைகளை வழங்கும் இது உங்களுக்கு செயல்பாட்டு முக்கிய நிலைகளையும் தரும் அவை வெவ்வேறு வரிசைகளில் பராமரிக்க முயற்சி செய்கின்றன அதாவது இந்த ரெசிடியூஸ்களை நீங்கள் மாற்றினால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே பாதுகாப்பு மதிப்பெண் சரியான அம்சங்களில் ஒன்றாகும் என்பதற்கு இது ஒரு காரணம் தேவையில்லாத பாதுகாப்பு மதிப்பெண்ணைக் கணக்கிடுவதற்கான இரண்டாவது அம்சம் கணிப்புகள் கட்டமைப்பு தகவல் நீங்கள் சேகரித்தால் எங்களுக்கு வரிசை தகவல் மட்டுமே தேவை ஹோமோலோகஸ் சீக்வென்ஸ் பற்றிய தகவல்கள் வரிசைமுறை சரியான தகவல்களைப் பெறுவதில் இருந்து பாதுகாப்பு மதிப்பெண்ணைக் கணக்கிடலாம் ஏனென்றால் உங்களிடம் அதிகமான வரிசைமுறைகள் இருப்பதால் இப்போது யூனிபிரோட் டேட்டா பேஸில் எத்தனை வரிசைகள் உள்ளன மாணவர் 79 எனவே 78 மில்லியன் வரிசைகள் எனவே உங்களிடம் அதிகமான வரிசைகள் உள்ளன எனவே உங்களிடம் ஒரே ஹோமோ லோகஸ் வரிசைகள் இருந்தால் கன்சர்வேஷன் மதிப்பெண்ணைக் கணக்கிட எத்தனை வரிசை தேவைப்படுகிறது என்பதைப் போதுமான எண்ணிக்கையிலான வரிசைகளில் இருந்து பெறுவீர்கள் மாணவர் 2 க்கும் மேற்பட்ட சரி நீங்கள் 3 வரிசை களை பெற்றால் இந்த பாதுகாப்பைப் பெறலாம் ஆனால் இது நம்பகமானதா இல்லையா எனவே நீங்கள் நம்பகமான மதிப்புகளைப் பெற்றால் குறைந்தபட்சம் 100 க்கு மேல் இருக்க வேண்டும் உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான வரிசை களைக் கொண்டிருந்தால் உங்களிடம் குறைந்த எண்ணிக்கையிலான வரிசைகளில் இந்த மாறுபாட்டை காணலாம் இப்போது நாம் 10 வரிசை களுடன் பல நிலைகளைப் பற்றி விவாதிக்கிறோம் இதுதான் நான் 10 வரிசை களை மட்டுமே கொடுத்த வரிசை என்றால் இங்கே அதே ரெசிடியூஸ்களைப் பெறுகிறோம் மேலும் G 60 ஐ ஒரே மாதிரியாகக் H நிலையில் இருப்பதைப் பார்க்கிறீர்கள் 59 இது முக்கியமாக ஏனெனில் நீங்கள் 100 வரிசை களைக் கடந்து சென்றால் குறைந்த எண்ணிக்கையிலான வரிசை கள் 100 வரிசை களிலும் கிளைசினின் நிகழ்தகவு 10 வரிசை களில் கிளைசின் நிகழ்தகவுடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவு எனவே நீங்கள் 100 வரிசைகளையும் 100 வரிசை களையும் கிளைசின் 6 நிலைகளில் வைத்திருந்தாலும் கூட அதிக எண்ணிக்கையிலான வரிசைகளுடன் சென்றால் டேட்டா 60 வது இடத்தில் கிளைசின் மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் கூறலாம் எனவே உங்கள் முடிவுகளின் நம்பகத்தன்மைக்கு சரியானதா என்பதை உறுதிப்படுத்த இந்த விஷயத்தில் பாதுகாப்பு மதிப்பெண்ணைக் கணக்கிடுவதற்கு குறைந்தபட்சம் 100 வரிசை களைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே AL2CO பற்றி விவாதித்தோம் எனவே இப்போது கான்சர்ஃப் என்று அழைக்கப்படும் மற்றொரு முறை உள்ளது எனவே கட்டமைப்பு சரியாகத் தெரிந்தால் நாங்கள் எந்த வரிசை களையும் கொடுக்க வேண்டியதில்லை புரத டேட்டாபேஸ் அடையாளங்காட்டியை நாங்கள் கொடுத்தால் நீங்கள் PDP id யை மட்டுமே கொடுக்க முடியும் நான் பின்னர் வகுப்புகளில் புரத தரவுத்தளத்தைப் பற்றி விவாதிப்பேன் சரியா எனவே தானாகவே இது PDB க்கு வரிசை வரைபடத்தைப் பெறும் மேலும் இது யூனிபிரோட் டேட்டாபேஸ்லிருந்து ஒரே மாதிரியான வரிசை களைப் பெறும் மேலும் அவை பல வரிசை சீரமைப்பைச் செய்கின்றன இறுதியாக AL2CO இன் உள்ளீடு என்ன என்பதை நாம் பெறுகிறோம் மாணவர் பல வரிசை பல வரிசை சீரமைப்பு நீங்கள் உங்கள் வரிசையை எடுத்து ஒத்த வரிசை ஹோமோலோகஸ் சீக்வென்ஸ் மற்றும் சீரமைப்பு செய்ய வேண்டும் மற்றும் இந்த வழக்கில் உள்ளீடாக பல வரிசை சீரமைப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் PDB id யை நீங்கள் கொடுத்தால் அது தானாகவே வரிசையை சரியாகப் பெறும் மற்றும் ஒரே மாதிரியான வரிசைகளை சரியாகக் கண்டறிந்து வரிசைகளை சீரமைக்கும் பல வரிசை சீரமைப்பு கிடைக்கும் இறுதியாக நீங்கள் டேட்டாவை பெறுவீர்கள் எனவே id யைக் கொடுப்பது மிகவும் எளிது ஆனால் பல சிக்கல்கள் உள்ளன உங்கள் PDB id அல்லது வரிசையில் போதுமான எண்ணிக்கையில் இல்லை என்றால் ஒரே மாதிரியான வரிசை களை நீங்கள் பெற முடியாது என்று சொல்லும் எந்த முடிவுகளையும் பாதுகாப்பைக் பெற மாட்டீர்கள் ஆனால் AL2CO விஷயத்தில் வரிசைகளை நீங்கள் கொடுத்தால் வரிசைகளைப் பொறுத்து வெவ்வேறு சர்வர்களில் பயன்படுத்துவதற்கான வித்தியாசமான முடிவுகளைப் பெறுவீர்கள் எனவே இந்த ஐடியைக் கொடுத்தால் எனவேஇந்த டேட்டாபேஸ் லிருந்தே யூனிபிரோட்டிலிருந்து வரிசையைப் பெறுகிறது பின்னர் இறுதியாக சீரமைக்கிறது நீங்கள் வெவ்வேறு வண்ணங்களைக் காணலாம் இது மிகவும் பாதுகாக்கப்பட்ட அல்லது அதிக மாறுபடும் சரியான ரெசிடியூஸ்களை அடையாளம் காணவும் எளிதானது எனவே எந்த ரெசிடியூஸ்கள் எந்த நிறத்தில் அதிகம் பாதுகாக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க முடியுமா மாணவர் மெஜந்தா மெஜந்தா இது L க்கு சரி நீங்கள் பார்த்தால் இது T அடர்ந்த நிறம் உடையது எனவே அடர்ந்த வண்ணம் பார்த்தால் இந்த ரெசிடியூஸ்கள் மிகவும் எளிதில் பாதுகாக்கப்படுவதைக் காணலாம் அவை மிகவும் பாதுகாக்கப்பட்ட ரெசிடியூஸ்கள் இருப்பதைக் காணலாம் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் அது மிகவும் மாறுபடும் எடுத்துக்காட்டாக இது லுசின் குளுட்டமிக் அமிலம் த்ரோயோனைன் அஸ்பார்டிக் அமிலம் மற்றும் வாலின் ஆகியவற்றுடன் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதைக் கண்டால் இந்த குறிப்பிட்ட நிலையில் பல்வேறு ரெசிடியூஸ்கள் உள்ளன எனவே எந்த ரெசிடியூஸ்கள் பாதுகாக்கப்படுகின்றன என்பதை இது தெளிவாக உங்களுக்குத் தெரிவிக்கும் இது முழுமையான விவரங்களைத் தரும் டெக்ஸ்ட் பைல் நாங்கள் தருகிறோம் இங்கே இது உங்கள் வரிசை எனவே இது PDB ஃபைலில் உள்ள அணு மற்றும் மதிப்பெண்ணை இயல்பாக்குங்கள் இங்கே அவை வண்ணக் குறியீட்டைக் கொடுக்கும் எனவே வண்ண குறியீடு கன்சர்வேஷன் 9 மற்றும் வேரியபல் 1 உள்ளது எனவே எண்கள் 1 முதல் 9 வரை வேறுபடுகின்றன 9 என்பது கன்சர்வ்டு மற்றும் 1 வேரியபல்க்கு இது பெறப்பட்ட வரிசையில் ஒரு நிலை எனவே நீங்கள் டேட்டாவைக் காணலாம் எனவே முதலில் மாறுபாடு என்பது முக்கியமாக லைசினாலும்n இரண்டாவது லைசின் லைசினாலும் ஏற்படுகிறது எனவே அவை மிகவும் பாதுகாக்கப்படுகின்றன என்பதோடு இரண்டாவது ஒரு வால்ன் வெவ்வேறு ரெசிடியூஸ்களான ஐசோலூசின் மற்றும் லைசின் த்ரோயோனைன் வாலின் ஆகியவற்றால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வழியில் வண்ண குறியீடு 3 ஆகும் அதாவது இது பாதுகாக்கப்படவில்லை மாறுபடும் எனவே இங்கே இது லைசினுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எனவே இது வண்ண குறியீடு 9 எனவே அதே ரெசிடியூஸ்களைக் கண்டால் இது மிகவும் பாதுகாக்கப்படுகிறது எனவே இது மிகவும் பாதுகாக்கப்படுகிறது எனவே 2 ரெசிடியூஸ்கள் மட்டுமே உள்ளன எனவே இந்த வண்ணம் 8 மிகவும் மாறுபடும் சரியா எனவே வண்ணம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த மாறுபாட்டைப் பொறுத்து அவை 1 முதல் 9 வரையிலான வண்ணக் குறியீடுகளைக் கொடுக்கின்றன பின்னர் எது பாதுகாக்கப்படுகிறது எந்த ரெசிடியூஸ்கள் மாறக்கூடியவை என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் இந்த எண்ணிக்கையை உண்மையான 3D கட்டமைப்பை உருவாக்கலாம் நாம் வித்தியாசமாகக் காட்டினால் புரதம் எவ்வாறு சரியாக இருக்கும் எந்த நிலைகள் அல்லது ரெசிடியூஸ்களில் எந்த இடம் பாதுகாக்கப்படுகின்றன எந்த ரெசிடியூஸ்கள் அவை எந்த நிலைகளில் மிகவும் மாறுபடும் என்பதை வண்ணங்கள் சரியாகக் காணலாம் இந்த பிராந்தியங்களில் பார்த்தால் அவற்றில் சில உள்ளமைப்பு சரியானவை அவை மிகவும் பாதுகாக்கப்படுகின்றன ஏனெனில் ரெசிடியூஸ்கள் ஹைட்ரோபோபிக் மையத்தை உருவாக்க விரும்பப்படுகின்றன எனவே உள்ளமைப்பு தேடும் ரெசிடியூஸ்கள் முக்கியமாக ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்கள் எனவே மாறுபாடு ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்களில் மட்டுமே உள்ளது எனவே அவை முக்கியமாக மேற்பரப்பின் விஷயத்தில் சில சந்தர்ப்பங்களில் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றன எனவே அவை மிகவும் மாறுபடும் என்பதை நீங்கள் காணலாம் அவை மற்ற ரெசிடியூஸ்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றன அவை வெவ்வேறு வகையான தொடர்புகளாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் அவை போலார் ரெசிடியூஸ்கள் அல்லது சார்ஜ் ரெசிடியூஸ்கள் மற்றும் பலவற்றில் உள்ள ரெசிடியூஸ்களை மாற்றுவதற்கான மாறுபாட்டைக் கொண்டுள்ளன எனவே இந்த 3D கட்டமைப்புகள் உங்களிடம் இருக்கும்போது எந்தெந்த பகுதிகள் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றன என்பதையும் மாறக்கூடிய பகுதிகள் எங்கே என்பதையும் நீங்கள் காணலாம் இதைப் பற்றிய ஒரு படத்தை வரிசை மட்டத்தில் பெறுவோம் எந்த ரெசிடியூஸ்கள் ஒரே மாதிரியான வரிசை களிலும் அதே நிலையை வைத்திருக்கின்றன எனவே நாம் மீண்டும் சுருக்கமாகக் கூறலாம் எனவே இன்று நாம் என்ன விவாதித்தோம் மாணவர் பாதுகாப்பு மதிப்பெண் பாதுகாப்பு மதிப்பெண் சரி எனவே பாதுகாப்பு மதிப்பெண்ணைப் பெறுங்கள் ஒரே மாதிரியான வரிசைகளில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒத்த நிலைகளைப் பெறுவீர்கள் என்றால் 2 படிகள் முதல் அதிர்வெண்ணைப் பெறுகிறது அதிர்வெண்ணைப் பெறுவதற்கான வித்தியாச வழிகள் என்ன மாணவர் மதிப்பில்லாத மதிப்பு இல்லாத அதிர்வெண் மாணவர் மதிப்புடைய அதிர்வெண் மதிப்புடைய மற்றும் இண்டிபெண்டன்ட் எ ண்ணிக்கைகள் மூலம் மதிப்பெண் பெறலாம் மாணவர் என்ட்ரோபி என்ட்ரோபி அடிப்படையிலான முறை மாணவர் வேரியன்ஸ் வேரியன்ஸ் அடிப்படையிலான முறை மற்றும் மாணவர் தொகை ஜோடி முறையின் தொகை மூலம் வெவ்வேறு மதிப்பெண்களைப் பெறலாம் இந்த மதிப்பெண்ணைப் பெற இந்த முறைகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் எனவே ஆன்லைன் மூலங்களைப் பற்றி நாங்கள் விவாதிக்கும் வெவ்வேறு வழிமுறைகள் யாவை மாணவர் AL2CO AL2CO AL2CO க்கு தேவையான உள்ளீடு என்ன மாணவர் பல வரிசை சீரமைப்பு பல வரிசை சீரமைப்பு எனவே நாங்கள் விவாதித்த ப்ரோக்ராம் என்ன மாணவர் கான்சர்ஃப் கருத்து இந்த ConSurf க்கான உள்ளீடு என்ன மாணவர் pdbid Pdbid இது பாதுகாப்பு மதிப்பெண்களைப் பெற உங்கள் வரிசை களை அல்லது ConSurf இல் சீரமைப்பையும் கொடுக்க முடியும் இறுதியாக அவை மாறியில் இருந்து அதிகபட்சம் 9 வரை எண்களைக் கொடுக்கின்றன அவை குறைந்தபட்சம் 0 அல்லது 1 ஐக் கொடுக்கும் எனவே நீங்கள் PDB இல் பாதுகாக்கப்பட்ட அல்லது நெகிழ்வான பகுதிகளைக் காணலாம் எனவே அடுத்த வகுப்பில் 1 மற்றும் 3 ஒத்ததா அல்லது 1 மற்றும் 5 ஒத்ததா எவ்வளவு தூரம் ஒத்திருக்கின்றன என்பதைப் பல வரிசை சீரமைப்பு வைத்திருந்தால் பைலோஜெனடிக் மரங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்ப்பதற்கு அதை சரியாக விரிவாக்குவோம் எனவே இந்த மாறுபாடுகளின் அடிப்படையில் மரம் கட்டுமானத்திலிருந்து மரங்களை உருவாக்க முயற்சிப்போம் ரெசிடியூஸ்கள் எவை அல்லது ஒத்திருக்கும் வரிசைமுறைகள் மற்றும் நெருக்கமாக தொடர்புடையவை எது என்பதை பார்ப்போம் தங்களது கனிவான கவனத்திற்கு நன்றி